வணக்கம் இந்த வகுப்பில் நாம் தவறுகளை கண்டுபிடிப்பது மற்றும் சரி செய்வது பற்றி பார்க்க இருக்கிறோம் கடைசி வகுப்பில் எடையற்ற குறியீடுகள் பற்றி பார்த்தோம் இங்கு நாம் ஒரு குறியீட்டை உருவாக்கி அது எவ்வாறு இலக்கங்களில் உள்ள பிழையை கண்டறிய உதவுகிறது என பார்ப்போம் மேலும் பிழையை எவ்வாறு சரி செய்வது எனவும் பார்க்கலாம் நாம் "Hamming தூரம்" பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை தொடரும் போது parity குறியீடு பற்றியும் விவாதிப்போம் நாம் ஏற்கனவே "Odd parity" "Even parity" பற்றி முந்தைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக "Hamming code" அதன் உருவாக்கம் இது எவ்வாறு ஒரு இலக்கத்தில் உள்ள பிழை மற்று இரண்டு இலக்கப் பிழையை கண்டறிய மற்றும் சரி செய்ய உதவுகிறது எனவும் பார்ப்போம் முதலில் "Hamming" தூரம் என்றால் என்ன எனப் பார்ப்போம் hamming தூரம் என்பது எத்தனை இலக்கங்களில் ஒரு எண்ணிற்கு மற்றொன்றிற்கும் வேறுபாடு உள்ளது என்பது ஆகும் ஒரு குறியீட்டு எண்ணை எடுத்துக்கொள்வோம் மற்றொன்றையும் எடுத்துக் கொள்வோம் எத்தனை இலக்கங்களில் இதற்கிடையே வேறுபாடு உள்ளது என பார்க்க வேண்டும் இதை எவ்வாறு கண்டுபிடிப்பது இதற்காக இழக்க வாரியாக் XOR செய்ய வேண்டும் எப்போதெல்லாம் ஒரே மாதிரியான இலக்கங்கள் வருகிறதோ 00 அல்லது 11 என வருகிறதோ அப்போதெல்லாம் இது 0 என விடை தருகிறது 01 மற்றும் 10 என்ற உள்ளீடிற்கு இது 1 என்ற வெளியீடு தருகிறது இதில் அனைத்து இலக்கங்களுக்கும் XOR கேட்டை பயன்படுத்தி எத்தனை இலக்கங்கள் சமமாக இருக்கிறது என கண்டுபிடிக்கலாம் இதை எண்ணினால் உள்ள தூரம் தான் இந்த இரு எண்களுக்கு இடையிலான Hamming தூரம் ஆகும் எனவே எந்த இரு பைனரி எண்களுக்கு இடையிலும் hamming தூரம் கண்டுபிடிக்க இந்த முறையை உபயோகப்படுத்தலாம் அடுத்து 'Parity' குறியீடு பற்றி பார்க்கலாம் இதில் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இங்கு இரண்டு தரவுகளை எடுத்துக் கொள்வோம் ஒன்று தோராயமாக எடுத்துக் கொண்ட தரவு மற்றொன்று நாமாக எடுத்துக்கொண்ட தரவு இதற்கு இடையில் உள்ள குறைந்த தூரத்தை கணக்கிடுவோம் இதில் உள்ள முதல் தரவில் 12 3 என நான்கு 1 உள்ளது எனவே இதன் Even Parity இலக்கம் 0 ஆக உருவாக்கப்படும் இதன் நோக்கம் parity இலக்கம் உட்பட அனைத்தும் சேர்ந்து 'Even parity' ஆக இருக்க வேண்டும் மற்றொரு தரவில் even parity இலக்கமானது 1 ஆக XOR கேட்டினால் உருவாக்கப்படும் ஏனெனில் இங்கு ஐந்து 1 கள் உள்ளது parity code ல் EXOR கேட்டின் பங்கு எவ்வாறு parity உருவாக்கத்திற்கும் parity கண்டுபிடிக்கவும் அனுப்புவது பெறுவது போன்ற வேலைகளுக்கு பயனாக அமைந்தது என பார்த்தோம் இப்போது ஆறு 1 கள் உள்ளது இந்த இரண்டு தரவையும் EXOR செய்யும் போது 11 மேலும் நான்கு 1 கள் என கிடைக்கிறது இதில் மொத்தம் 6 ஒன்றுகள் உள்ளது எனவே இதன் hamming தூரம் 6 ஆகும் இவ்வாறு தான் இரண்டு எண்களுக்கு இடையேயான hamming தூரத்தை கணக்கிட வேண்டும் அடுத்த தரவில் ஒரு ஒரு எண்ணிற்கும் மற்றொன்றிற்கும் 1 இலக்கத்தில் தான் மாறுபாடு உள்ளது இதில் அனைத்தும் 0 ஆக உள்ளது ஒரு இலக்கம் மட்டும்தான் மாறி உள்ளது எனவே இது 1 ஆகும் அனைத்தும் 0 எனவே parity இலக்கமும் 0 ஒரு 1 உள்ளது எனவே parity இலக்கம் 1 எனவே 1 களின் எண்ணிக்கை இருமையில் உள்ளது கடைசியாக parity யும் இருமையாக உள்ளது எனவே இதுதான் குறைந்தபட்ச தூரம் ஆகும் இங்கு நாம் EXOR செய்யும் போது இதில் இரண்டு 1 கள் உள்ளது எனவே தூரம் ௨ ஆகும் இதே போன்று 1 இலக்க parity குறியீட்டில் குறைந்தபட்ச தூரம் 2 ஆகும் எனவே b இலக்க பிழையை கண்டுபிடிக்க hamming குறைந்தபட்ச தூரம் b1 ஆக இருக்க வேண்டும் எனவே குறியீட்டு வார்த்தை உருவாக்கம் போது பிழையை கண்டுபிடிக்க குறைந்தபட்சம் b1 தூரம் இருக்க வேண்டும் எனவே parity முறை குறியீட்டில் குறைந்த பட்ச தூரம் 2 ஆக இருக்க வேண்டும் எனவே பிழையை கண்டுபிடிக்க 1 இலக்க பிழைக்க 1 இலக்கம் வேண்டும் மேலும் b இலக்க பிழையை சரி செய்ய எவ்வளவு இருக்க வேண்டு மெனில் 2b1 என இருக்க வேண்டும் எனவே 1 இலக்க பிழையை சரி செய்ய நமக்கு 2×11 எனவே 3 தேவைப்படும் எனவே இது போன்ற குறியீட்டில் பிழையை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சரி செய்ய இயலாது இதைத்தான் parity பாடத்தில் பிழையை கண்டுபிடிப்பது பற்றி பார்த்தோம் இருமை parity போன்றே இது ஒருமை parityக்கும் பொருந்தும் 'Hamming code' என்ற அடுத்த வகையைப் பார்ப்போம் இங்கு பிழையை சரி செய்யவும் முடியும் ஆனால் parity குறியீட்டில் பிழையை கண்டுபிடிக்க மட்டுமே முடியும் இங்கு Hamming code ல் ஒன்றுக்கு மேற்பட்ட parity இலக்கங்களை குறிக்கப்பட்ட இடத்தில் சேர்க்க வேண்டும் இந்த இடங்கள் என்பது 2 ன் அடுக்கு i என்பதாகும் 2 ன் அடுக்கு i என்பது யாதெனில் 2 ன் அடுக்கு 0 என்ற 1 2 ன் அடுக்கு 1 என்பது 2 2 ன் அடுக்கு 2 என்ற 4 2 ன் அடுக்கு 3 என்ற 8 இதே போல் 2 ன் அடுக்கு i வது இடமாகும் எனவே மொத்த குறியீட்டு வார்த்தையில் இந்த parity இலக்கமும் சேர்த்து இடம் பெரும் இது குறியீட்டு முறைக்காக பயன்படுத்தப்படும் இதில் உள்ள மற்ற தரவுகளில் கருத்துக்கள் அல்லது செய்தி அல்லது எண்கள் இடம் பெறலாம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் குறியீட்டு வார்த்தை என்பதாகும் இதில் 2 ன் அடுக்கு 0 என்ற முதல் இடம் 2 ன் அடுக்கு 1 என்ற இரண்டாவது இடம் 2 ன் அடுக்கு 3 என்ற 8 வது இடம் அனைத்தும் parity இலக்கங்கலாகும் 3 5 7 வது இடங்கள் அனைத்தும் தரவைக் குறிக்கும் எனவே இது P1 P2 P4 என 3 parity இலக்கங்களாக அமைகிறது D7 வரையான இலக்கங்களை பார்க்கும்போது மொத்த குறியீட்டு வார்த்தையில் 7 இலக்கங்கள் உள்ளது அதில் 4 தரவு இலக்கங்கள் மேலும் 3 parity இலக்கங்கள் ஆகும் இதைவிட அதிகமான இலக்கங்களை சேர்க்க வேண்டுமாயின் அடுத்து P8 ஐ சேர்க்கும் போது D15 வரை இலக்கங்களை சேர்க்கலாம் மேலும் 16 வது இலக்கத்தை சேர்க்க வேண்டும் என்றால் P16 ஐ சேர்க்க வேண்டும் அடுத்து D17 லிருந்து D18 என சேர்க்க முடியும் இதில் m parity இலக்கங்கள் பற்றி புரிந்து கொண்டோம் இதில் n என்பது நாம் குறியீடு செய்யும் மொத்த இலக்கங்கள் ஆகும் எனவே 2 ன் அடுக்கு m என்பது m கூட்டல் n ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இதில் 4 parity இலக்கங்கள் உள்ளது P1 P2 P4 P8 எனவே m என்பது 4 2 ன் அடுக்கு 4 என்றால் 16 இது m கூட்டல் n அதாவது 114 என்ற 15 ஐ விட அதிகம் இதில் 16 வது இலக்கத்தில் அடுத்த parity இலக்கம் உள்ளது எனவே இங்கு எவ்வாறு parity இலக்கத்தை Hamming code ல் உருவாக்குது என பார்த்தோம் 'parity' இலக்கத்திற்கான இடம் பற்றி பார்த்தோம் parity இலக்கம் எவ்வாறு உருவாகிறது இது 0 அல்லது 1 ஆக உள்ளது இந்த 0 அல்லது 1 என்பது கொடுக்கப்படும் தரவுகளைப் பொறுத்து அமைகிறது இங்கு இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என பார்ப்போம் இதில் hamming code ல் 7 4குறியீடு எனக் கூறுவோம் இதன் பொருள் 7 மொத்த இலக்கங்கள் அதில் தரவு இலக்கங்கள் 4 ஆகும் D3 D5 D6 D7 ஆகிய தரவு இலக்கங்களை மேலும் P1 P2 P4 ஆகியவை parity இலக்கங்கள் ஆகும் இதில் எடுத்துக்காட்டை பார்ப்போம் முதலில் அனைத்து இலக்கங்களையும் 1 முதல் 7 வரை பைனரியில் குறிப்போம் 1 வது இடம் 000 2 வது இடம் 001 இதே போல் 111 இதில் P1 ஐ உருவாக்க அனைத்து இடங்களையும் பார்ப்போம் இதில் முதல் இலக்கம் 1 என உள்ள இடத்தை தேர்வு செய்து அதை EX ORசெய்ய வேண்டும் இதில் D3 D5 D7 ன் இடத்தில் முதல் இலக்கம் 1 என உள்ளது இது அனைத்தையும் XOR செய்தால் P1 கிடைக்கும் அடுத்து எவ்வாறு P2 கிடைக்கும் P2 கண்டுபிடிப்பதற்கு இடங்களின் குறியீட்டில் இரண்டாவது இடத்தில் எதிலெல்லாம் 1 இருக்கிறது என பார்க்க வேண்டும் D3 D6 D7 இதில் 2 வது இடத்தில் 1 உள்ளது மேலும் P4 கண்டுபிடிப்பதற்கு எந்த இடத்தில் எல்லாம் 4 வது இடத்தில் 1 உள்ளது என பார்க்க வேண்டும் D5 D6 D7 ஆகிய இடங்கள் இதை விரிவாக்கம் செய்தால் குறியீட்டு வார்த்தையின் நீளம் 12 எனில் P1 P2 P4 P8 ஆகிய இடங்களில் 4 parity இலக்கங்கள் வருகிறது மேலும் 8 தரவு இலக்கங்கள் உள்ளது இதே குறியீடு செய்வதற்கு parity இலக்கங்களை உருவாக்க வேண்டும் P1 என்பது முதல் இலக்கத்தில் 1 உள்ள இடங்களில் இருந்து பெற முடியும் அதாவது D3 D5 D7 D9 D11 இதே போல் P2 என்பது இரண்டாவது இலக்கத்தில் உள்ள ஃ ஐப் பொருத்து D3 D6 D7 D10 D11 ஆகிய இலக்கங்கள் P2 உருவாக்கத்தில் பங்கேற்கின்றன இதே போல் P4 உருவாக ஏற்கனவே D5 D6 D7 இப்போது D12 ம் சேர்த்துக்கொள்ளப்படும் கடைசியாக P8 உருவாக D9 D10 D11 மற்றும் D12 தேவைப்படுகிறது P1 D3 ⊕ D5 ⊕ D7 ⊕ D9 ⊕ D11 P2 D3 ⊕ D6 ⊕ D7 ⊕ D10 ⊕ D11 P4 D5 ⊕ D6 ⊕ D7 ⊕ D12 P8 D9 ⊕ D10 ⊕ D11 ⊕ D12 இதில் நீங்கள் வெவ்வேறு எண்களை மதிப்பீடு செய்தாலும் குறைந்தபட்ச தூரம் என்பது 3 ஆக உள்ளது இது b கூட்டல் 1 எனவே b என்பது 2 இலக்கங்களின் பிழையை கண்டு பிடிக்கும் மேலும் 2b கூட்டல் 1 எனவே 1 பிழையை சரி செய்யும் இவ்வாறு செய்யும் போது நாம் குறியீட்டு வார்த்தையின் நீளத்தை அதிகரிக்கிறோம் அதாவது எண்ணின் நீளத்தை அல்லது தரவுகளின் நீளத்தை அதிகரிக்கிறோம் எனவே இதன் மொத்த நீளமான 12 இலக்கங்களில் 8 இலக்கங்கள் மட்டுமே தரவு இலக்கங்கள் இதே போல் 7 4 குறியீட்டில் 7 ல் 4 மட்டுமே நமக்கு தேவையான இலக்கங்கள் இதே போல் தான் மொத்த குறியீட்டு நீளத்திற்கும் தரவுகளின் எண்ணிக்கைக்குமான விகிதத்தை கணக்கிட முடியும் இந்த parity இலக்கத்தை நீங்கள் பார்த்தால் இதில் நாம் 7 இலக்கங்களை செலுத்தினாலும் அதில் உள்ள 4 இலக்கங்கள் மட்டுமே நமக்கு உபயோகமான இல்லக்கங்கள் எனவே இங்கு விகிதாச்சாரம் குறைகிறது எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யாதெனில் நமக்கு பயனுள்ளதாக ஒரு முறையை நாம் அறிமுகப்படுத்தும் போது இதன் விளையும் அதாவது அதிகமான இலக்கங்களும் சேர்ந்தே செலுத்த வேண்டி வருகிறது எனவே இங்கு இது தரவு விகிதம் மற்றும் முறையான தொடர்பு விகிதத்தை குறைக்கும் அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போம் இதில் தரவு இலக்கம் 1011 மற்றும் 0101 இது 8 இலக்க தரவு ஆகும் எனவே இதற்கு 4 parity இலக்கம் தேவைப்படுகிறது இதில் D3 D5 D6 D7 D9 D10 D11 D12 ஆகிய இடங்களில் தரவு உள்ளது இதன் அடுயப்படை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் P1 ஐ பெறுவதற்கு D3 D5 D7 D9 D10 D11 D12 என்ற இடத்தில் உள்ள இலக்கங்களான D3 - 1 D5 0 D7 - 1 D9 - 0 D11 - 0 இது அனைத்தையும் EX - OR செய்ய வேண்டும் எனவே 1 களின் எண்ணிக்கை இருமையாக இருந்தால் வெளியீடு 0 மேலும் 1 களின் எண்ணிக்கை ஒருமையாக இருந்தால் வெளியீடு 1 என அமையும் இங்கு 1 களின் எண்ணிக்கை இருமை என்பதால் வெளியீடு 0 ஆகும் இதே போல் P2 ஐ கணக்கிட D3 D6 D7 ஆகிய இலக்கங்களின் மதிப்பை கொண்டு EX - OR செய்யும் போது 0 கிடைக்கிறது அடுத்த P4 ல் மூன்று 1 கள் உள்ளது D5 D6 D7 D12 ல் மூன்று 1 கள் உள்ளது எனவே இதன் வெளியீடு 1 ஆகும் கடைசியாக P8 ன் மதிப்பு 0 ஆக அமைகிறது எனவே குறியீட்டு தரவில் P1 - 0 P2 - 0 P4 - 1 என அமைகிறது மேலும் D3 1 என அமைகிறது இதில் parity இலக்கங்கள் மட்டும் Bold ஆக உள்ளது இவ்வாறு தான் குறியீட்டு இலக்கங்கள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது 1 இலக்க பிழையை எவ்வாறு 'hamming' குறியீடு பயன்படுத்தி சரி செய்வது என பார்க்கலாம் எவ்வாறு இது உருவாக்கப்படுகிறது என பார்க்கலாம் இதில் 7 வது இலக்கத்தில் பிழை உள்ளது என எடுத்துக் கொள்வோம் அதாவது 7 வது இலக்கம் தவறாக பெறப்பட்டுள்ளது அதாவது அந்த இடத்தில் உள்ள இலக்கம் மாற்றப்பட்டுள்ளது பெறுனர் தரப்பில் என்ன பண்ணுவது என பார்ப்போம் parity இலக்கத்தை உருவாக்க D3 D5 D7 D9 EX - OR செய்து P1 உருவாக்கப்படுகிறது C1 D3 ⊕ D5 ⊕ D7 ⊕ D9 ⊕ D11 ⊕ P1 C2 D3 ⊕ D6 ⊕ D7 ⊕ D10 ⊕ D11 ⊕ P2 C4 D5 ⊕ D6 ⊕ D7 ⊕ D12 ⊕ P4 C8 D9 ⊕ D10 ⊕ D11 ⊕ D12 ⊕ P8 எனவே D3 லிருந்து D11 வரை அனைத்தும் 1 எனில் P1 ம் 1 ஆக இருக்கும் எல்லாம் சேர்த்து EX - OR செய்யும் போது இங்கு 0 விடையாக வருகிறது P1 உருவாக்கத்தில் பண்ணியது போன்றே இங்கும் செய்கிறோம் ஆனால் இங்கு Recevier பக்கம் P1 ஐயும் சேர்த்துக் கொள்கிறோம் அதனால் இதன் EX - OR விடையானது இருமையாக கிடைக்கும் எனவே D7 பிழையில்லாமல் இருந்தால் P1 உடன் சேர்த்து EX - OR செய்யும் போது இதன் விடை 0 என கிடைக்கும் மேலும் எல்லாமும் 0 ஆக இருந்தால் P1 என்பது 0 எனவே விடை 0 ஆகும் எல்லாமும் 1 ஆக இருந்தால் P1 என்பது 1 எனவே விடை 1 எனவே எப்போதும் கிடைக்கும் விடை இருமை parity ஆக இருக்கும் எனவே D7 பிழையில்லாமல் இருந்தால் C1 ஆனது 0 ஆகும் ஆனால் D7 மாற்றப்பட்டிருந்தால் பிழையோடு இருந்தால் ஒருமை எண்கள் கொண்ட 1 வருகிறது அதனால் இது 1 ஆகும் இதே D7 இலக்கமானது C2 C4 விலும் இருக்கிறது ஆனால் C3 ல் இல்லை எனவே D7 ன் மாற்றம் C8 ல் மாற்றத்தை தராது எனவே பெறுநர் தரப்பில் C8 C4 C2 C1 எனும் 0111 உருவாகிறது இது 7 ஐக் குறிக்கிறது எனவே 7 வது இலக்கம் தராக உள்ளது என பொருள்படும் எனவே இந்த இடத்தில் எதிர்மறை எண்ணை இட்டால் சரியான விடை கிடைக்கும் இவ்வாறு தான் 1 இலக்க பிழை திருத்துதல் நடக்கிறது இதேபோல் எந்த இடத்தில் பிழை இருந்தாலும் இவ்வாறு தான் திருத்தும் இந்த எடுத்துக்காட்டில் 11வது இடத்தில் பிழை உள்ளது எனக் கொள்வோம் இதில் 0 என்பது 1 ஆக மாறி இருக்கிறது எனவே D11 எங்கெல்லாம் உள்ளது என பார்க்க வேண்டும் C4 ஐ தவிர அனைத்து இடங்களிலும் D11 உள்ளது எனவே மற்ற இடங்களிலெல்லாம் parity உருவாக்கத்தின் போது 0 ஆக இருந்து இப்போது 1 ஆக மாறியிருக்க கூடும் C4 ல் D11 இல்லை இப்போது இது அனைத்திற்கும் EX - OR செயல் புரிந்தால் இதன் விடையில் 111 உள்ளது இது P2 P4 P1 P8 என்ற இலக்கங்களிலிருந்து வருகிறது P4 ல் மூன்று 1 கள் உள்ளது கடைசியாக இது 0 ஆக மாறும் எனவே இங்கு C8 C4 C2 C1 என்பது 1011ஆக கிடைக்கிறது இதன் டெசிமல் எண் 11 ஆகும் எனவே 11 வது இடத்தில் பிழை உள்ளது என பொருள்படும் இதை நீங்கள் மாற்றினால் பிழையை சரி செய்யலாம் மேலும் இந்த மாறுதலானது parity இலக்கங்களின் கூட நடக்கலாம் ஏனென்றால் செய்தி அனுப்பப்படும் போது ஏற்படும் பிரச்சனைகளால் எந்த இலக்கம் வேண்டுமானாலும் மாறலாம் எனவே தரவு இலக்கங்கள் மட்டும் தான் மாறும் என்ற முடிவு இல்லை எடுத்துகாட்டாக P8 என்ற இலக்கம் பிழையாக உள்ளது எனில் இந்த P8 என்ற இலக்கம் C8 ஐ தவிர எங்கும் இல்லை எனவே இங்கு இருமை parity எனக் கொண்டால் இதன் விடை 0 ஆகும் அதனால் C8 ல் 1 என கிடைக்கும் P8 மற்ற எந்த நிலையிலும் இல்லை என்பதால் மற்ற அனைத்தும் 0 என கிடைக்கும் எனவே 1 0 0 0 என கிடைக்கிறது அதாவது 8 ஆவது இடத்தில் பிழை உள்ளது என பொருள்படும் 8 வது இடம் எனில் P8 என்பது பிழை ஆகும் அடுத்ததாக 2 இலக்க பிழை எவ்வாறு கண்டுபிடிப்பது என பார்ப்போம் இதில் D7 மற்றும் D5 இலக்கத்தில் பிழை என வைத்துக் கொள்வோம் C1 என்ற இடத்தில் இந்த இரண்டு இலக்கமுமே மாறியிருக்கும் எனவே C1 ன் விடை 0 ஆகும் இதில் இரண்டு இலக்கம் மாறியிருப்பதால் 0 கிடைகிறது எனவே எந்த பிழையும் இங்கு இல்லை என பொருள்படும் அடுத்து C2 ல் D7 மட்டும் உள்ளது இதில் C5 இல்லை எனவே 1 முறை மட்டும் பிழை எனவே இதன் விடை 1 ஆகும் இதேபோல் அடுத்து C4 ல் D5 மற்றும் D7 உள்ளது இரண்டு இலக்கம் மாறியிருப்பதால் இதில் பிழையை கண்டறிய முடியாது C8 ல் D5 D7 எதுவும் இல்லை எனவே இதில் ஏதும் பயன்படாது இங்கு C2 ல் மட்டுமே பிழை உள்ளது என அறியப்படுகிறது ஆனால் இது 2 வது இலக்கத்தை குறிக்கிறது இது ஒரு இலக்க பிழையாக இருந்தால் இது சரி ஆனால் இது இரண்டு இலக்கப் பிழை என்பதால் இதை சரி செய்ய இயலாது எனவே D5 D7 பிழையை சரி செய்ய இயலாது இதேபோல் அடுத்து D3 மற்றும் D5 என்ற இரு இலக்கம் மாறி இருப்பதால் விடை 0 எனவே பிழையை கண்டுபிடிக்கவில்லை C2 ல் D3 உள்ளது D5 இல்லை C3 ல் D5 உள்ளது D3 இல்லை எனவே இது 11 என விடைபெறும் ஆனால் C8 ல் D3 D5 இரண்டுமே இல்லை இது 0 எனவே C8 முதல் C0 வரை அனைத்தும் 0 இல்லை எனவே பிழை உள்ளது என்பதை அறியலாம் எனவே 2 இலக்க பிழையை அறிய முடியும் அடுத்து 3 இலக்கப் பிழை பற்றி பார்க்கலாம் இதில் D3 D5 D7 மாறியிருக்கிறது எனக் கொள்வோம் C1 ல் D3 D5 D7 என மூன்றுமே உள்ளது அதனால் இதன் parity மாறுகிறது இதன் விடை 1 என கிடைக்கிறது மற்ற இரண்டு C2 C4 ல் இரண்டு இலக்கங்கள் ஒரு சேர மாறுவதால் பிழையை கண்டறிய முடியவில்லை கடைசி C8 ல் D3 D5 D7 இல்லை எனவே பிழை தெரியாது இதன் விடை 0 0 0 1 எனவே பிழை உள்ளதை அறியலாம் ஆனால் 2 இலக்க பிழையை உறுதியாக இது கண்டுபிடிக்கும் என சொல்லலாம் ஆனால் 3 இலக்க பிழையில் அவ்வாறு சொல்ல இயலாது ஆனால் இந்த எடுத்துக்காட்டில் கண்டறிய முடிந்தது அடுத்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இதில் D3 D5 D6 மாறியிருக்கிறது என வைத்துக் கொள்வோம் C1 ல் D3 D5 உள்ளது அதனால் இதில் இரண்டு மாற்றங்கள் பிழையை கண்டுபிடிக்க முடியாது C2 ல் D3 D6 C3 ல் D5 D6 இந்த இரண்டிலும் இரண்டு மாற்றங்கள் எனவே பிழையை கண்டறிய முடியாது C8 ல் D3 D5 D6 இல்லை எனவே 0 இங்கு 3 இலக்கத்தில் பிழை உள்ளது ஆனால் பிழையை கண்டுபிடிக்க முடியவில்லை இது 0 என்பதால் எந்த இலக்கத்திலும் எந்த பிழையும் இல்லை என்கிறது எனவே இது 2 இலக்க பிழையை கண்டுபிடிக்கும் ஆனால் ஒரு இலக்கத்தை சரி செய்யும் என கூற முடியும் இதுதான் பிழையை கண்டுபிடித்தல் மற்றும் திருத்துதலுக்கான அடிப்படை ஆகும் Hamming தூரம் பற்றியும் இது பிழையை கண்டறிதல் மற்றும் சரி செய்தல் பற்றியும் பார்த்தோம் இதில் நிறைய மாற்றங்களும் உள்ளது ஆனால் இங்கு இதற்கான அடிப்படை அமைப்பு மட்டும் பற்றி பார்த்திருக்கிறோம் மேலும் EX - OR கேட்டின் உதவி பற்றியும் பார்த்தோம் இந்தப் பாடத்தில் Hamming தூரம் என்பது குறியீடு வார்த்தைகளில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை பொருத்து அமையும் என்பதையும் இது எத்தனை இலக்கங்கள் தவறாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டவும் திருத்தவும் பயன்படும் என்றும் பார்த்தோம் "Hamming code" உருவாக்கத்தில் 2 ன் அடுக்கு 1 என்ற இடத்தில் parity இலக்கம் இருக்கும் EX - OR கேட்டு parity இலக்கத்தை உருவாக்க பயன்படுகிறது மேலும் இது எந்த இலக்கத்தில் பிழை உள்ளது என்பதை கண்டறியவும் பயன்படுகிறது